இந்த விரிவுரையில் எம்பெட்டெட் சிஸ்டம் டிசைன் embedded system design ல் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller டெவெலப்மென்ட் போர்ட்டு development board ஐ நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் போர்ட்டு board ன் பெயர் எஸ்டிஎம்32எப்401 STM32F401 இந்த விரிவுரையில் நாங்கள் போர்ட்டு board வைப் பற்றிய சில குறிப்பிடத்தக்க அம்சங்களை உங்களுக்குச் சொல்லுவோம் எனவே இந்த எஸ்டிஎம்32எப்401 STM32F401 ஒரு போர்ட்டு board நீங்கள் இங்கே படத்தைக் காணலாம் இதை எஸ் டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ST microelectronics என்ற நிறுவனம் தயாரிக்கிறது இந்த போர்ட்டு board -வில் நிறைய சிறிய காம்போனென்ட்ஸ் components கள் உள்ளன இங்கே நீங்கள் ஒரு பெரிய ஐசி சிப்பை IC chip ஐக் காணலாம் இதுதான் உண்மையான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller உள்ளே அமைந்துள்ளது மேலும் பல பாகங்கள் உள்ளன இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய பியூச்சர்ஸ் features களை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த போர்ட்டு board எஸ் டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ST microelectronics நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது அவர்கள் சிப் chip பை தயாரிக்கவில்லை அவர்கள் போர்ட்டு board ஐ உற்பத்தி செய்கிறார்கள் இந்த மிடில் middle சிப் chip பைப் பயன்படுத்தும் சிபியு CPU ஐ நான் மையமாகக் காட்டுகிறேன் இது எஆர்எம் கார்டெக்ஸ் எம் 4 ARM Cortex M4 இது பயன்படுத்தப்படும் எஆர்எம் ARM ப்ராசசர் processor மற்றும் எஆர்எம் கார்டெக்ஸ் எம் 4 ARM Cortex M4 என்பது ப்ராசசர் processor ன் பெயர் ஆகும் இந்த எஆர்எம் கார்டெக்ஸ் எம் 4 ARM Cortex M4 போர்ட்டு board ன் பியூச்சர் feature என்னவென்றால் உள்ளே 512 கிலோபைட்ஸ் kilobytes ப்ரோக்ராம் மெமரி program memory உள்ளது அவர்கள் ஃபிளாஷ் மெமரி flash memory யை ப்ரோக்ராம் மெமரி program memory யாகப் பயன்படுத்தினர் அவர்கள் ஒரு ரோம் ROM ஐ பயன்படுத்தவில்லை ஏனெனில் ஒரு ரோம் ROM -ல் ப்ரோக்ராம்மிங் programming என்பது மிகவும் தொந்தரவாக இருக்கிறது ஃப்ளாஷ் மெமரி flash memory யை ப்ரோக்ராம்ட் programmed செய்யலாம் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்யலாம் ஃபிளாஷ் flash -ல் ஸ்டோர் store செய்யலாம் இது ஒரு நான் வோலட்டைல் மெமரி non volatile memory ஆகும் பவர் power ஐ சுவிட்ச் ஆப் switch off செய்தாலும் ப்ரோக்ராம் program டிஸ்அப்பியர் disappear ஆகாது சில ரேம் RAM ரேண்டம் அக்சஸ் மெமரி random access memory உள்ளது இதன் மூலம் டேட்டா data வை சேமிக்க நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் 96 கிலோபைட்ஸ் kilobytes கள் உள்ளன இங்கே ஒரு யூ பி USB இன்டெர்பேஸ் interface -ம் உள்ளது இதன் மூலம் இந்த போர்ட்டு board ஐ உங்கள் பிசி PC அல்லது டெஸ்க்டாப் desktop அல்லது லேப்டாப் laptop போன்ற பிற சாதனங்களுடன் இணைக்க முடியும் மேலும் இந்த போர்ட்டு board எம்பெட் என்னேபிள்ட் mbed enabled எம்பெட் mbed ஒரு ப்ளாட்பார்ம் platform போன்றது ஒரு போர்ட்டு board எம்பெட் என்னேபிள்ட் mbed enabled ஆக இருந்தால் எம்பெட் mbed இன் கீழ் கிடைக்கும் அனைத்து டூல்ஸ் tools களும் இந்த போர்ட்டு board டன் பயன்படுத்தப்படலாம் சரி எம்பெட் mbed என்பது முதன்மையான எம்பெட்டெட் சிஸ்டம் போர்ட்டு embedded system boards களின் டெவெலப்பர்ஸ் developers ளுக்கான டூல்ஸ் tools களின் தொகுப்பாகும் அவை வளர்ச்சியின் செயல்முறையை மிகவும் எளிதாக்கும் பல யுடிலிட்டிஸ் utilities களை உருவாக்கியுள்ளன மேலும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி சூழல்களின் பரந்த தேர்வை ஆதரிக்கும் சில அம்சங்கள் உள்ளன இந்த போர்ட்டு board களை நீங்கள் பல சாப்ட்வேர் பேஸ்ட் இன்டெர்பேஸஸ் software based interfaces கள் மூலம் அக்சஸ் access செய்யலாம் இந்த போர்ட்டு board களில் நீங்கள் ப்ரோக்ராம் program செய்யலாம் மற்றும் பல பயன்பாடுகள் உள்ளன இதை நாம் பின்னர் பார்ப்போம் ஏனென்றால் எங்கள் எக்ஸ்பிரிமென்ட்ஸ் experiments களில் எம்பெட் ஒஆர்ஜி mbed org இல் கிடைக்கும் கருவிகளைப் பயன்படுத்துகிறோம் இந்த போர்ட்டு board ஐ எவ்வாறு இடைமுகப்படுத்துவது எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் எவ்வாறு ப்ரோக்ராம் program செய்வது என்பதைக் காண்பிப்போம் இப்போது சில குறிப்பிட்ட விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த போர்ட்டு board ல் நான் குறிப்பிட்டுள்ளபடி எங்களிடம் எஸ்டிஎம்32எப்401 STM32F401 மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller உள்ளது ஆர்ஈடி6 RET6 என்ற வெர்ஸன் version உள்ளது இது எஆர்எம் கார்டெக்ஸ் எம் 4 ARM Cortex M4 CPU சிபியு மற்றும் பல விசயங்களைக் கொண்டுள்ளது 84 மெகா ஹெர்ட்ஸ் MHz -ல் இயங்கக்கூடிய கிளாக் clock பங்க்ஷனல் பிராசஸிங் யூனிட் functional processing unit 512 கிலோபைட்ஸ் kilobytes ஃபிளாஷ் flash 96 கிலோபைட்ஸ் kilobytes எஸ்ஆர்ஏஎம் SRAM மற்றும் நிறைய ஐஓ IO போர்ட்ஸ் ports களில் இயங்கும் ஒரு எஃப் யு FPU உள்ளது எம்பெட்டெட் டெவெலப்மென்ட் embedded development ஐ மிகவும் எளிதாக்கும் பிற பெரிபெரல்ஸ் pheripherals கள் வழங்கப்படுகின்றன மேலும் போர்ட்டு board ன் ஒரு பகுதியாக இரண்டு வகையான எக்ஸ்டென்ஷன் கனக்டர்ஸ் extension connectors கள் உள்ளன ஒன்று ஆர்டினோ யூனோ ரிவிஸன் 3 கம்பாடிப்பிள் Arduino UNO Revision 3 compatible இன்று சிறிய எம்பெட்டெட் சிஸ்டம் டிசைன் embedded system design ஐ உருவாக்குவதற்கான மிகவும் பிரபலமான ப்ளாட்பார்ம் platform ஆக ஆர்டினோ Arduino உள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆர்டினோ Arduino கம்புயூட்டேஷனலி computationallyமிகவும் எளிமையானது எஆர்எம் ARM போன்று சக்தி வாய்ந்ததல்ல ஆனால் நீங்கள் ஒரு எஆர்எம் ARM ப்ராசஸர் processor ஐச் சுற்றி ஏதாவது ஒன்றை டெவெலப் develop செய்யும்போது ஆர்டினோ Arduino மிகவும் பிரபலமாக இருப்பதால் ஆர்டினோ Arduino ஐ அடிப்படையாகக் கொண்ட இணைப்புகளை நீங்கள் செய்ய வேண்டிய வேறு சில சப்ஸிஸ்டெம்ஸ் subsystems கள் இருக்கலாம் இதனை இயக்குவதற்காக இந்த போர்ட்டு board ஒரு ஆர்டினோ Arduino வகையான இணைப்பை வழங்குகிறது அதோடு இந்த எஸ் எம் STM மார்போ எக்ஸ்டென்ஷன் பின் Morpho extension pins கள் போர்ட்டு board ன் உள்ளே அமர்ந்திருக்கும் எஸ் எம் மைக்ரோகண்ட்ரோலரி STM Microcontroller ன் அனைத்து இன்புட் அவுட்புட் input output களுக்கும் முழு அக்சஸ் access ஐ வழங்குகிறது சில இன்புல்ட் இன்டெர்பேஸஸ் inbuilt interfaces கள் வழங்கப்பட்டுள்ளன அவை பல ஸ்டாண்டர்ட் இண்டெகிரேடட்ட் டெவெலப்மென்ட் என்விரான்மெண்ட் standard integrated development environments களுடன் இன்டெர்பேஸஸ் interfaces ஐ அனுமதிக்கிறது அதைப் பயன்படுத்தி சில டிபக்கர்ஸ் debuggers களை வெளியில் இருந்து ரன் run செய்யலாம் உங்கள் போர்ட்டு board சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அந்த டிபக்கர்ஸ் debuggers களைப் பயன்படுத்தி போர்ட்டு board யை பரிசோதிக்கலாம் அல்லது கண்டறியலாம் நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் சீரியல் போர்ட் virtual serial port அல்லது வெர்ச்சுவல் காம் போர்ட் virtual com port டைப் பயன்படுத்தலாம் இதன் மூலம் சில டேட்டா data களை உங்கள் பிசி PC க்கு திருப்பி அனுப்பலாம் மற்றும் உங்கள் பிசி PC திரையில் டிஸ்பிளே display செய்யலாம் மேலும் நீங்கள் ஒரு பிசி PC அல்லது லேப்டாப் laptop ல் எதையாவது மவுண்ட் mount செய்யும்போதெல்லாம் அந்த டிவைஸ் device ஒரு டிரைவ் drive ஆக மவுண்ட்டட் mounted ஆகியிருப்பதைப் போலவே இந்த நியூக்ளியோ போர்டு nucleo board ம் யூ பி USB இணைப்பு மூலம் பி சி PC உடன் இணைக்கும்போது யூ பி டிஸ்க் டிரைவ் USB disk drive ஆக மவுண்ட்டட் mounted ஆகியிருக்கும் இந்த போர்ட்டு board யை நீங்கள் ப்ரோக்ராம் program செய்யும்போது அந்த ப்ரோக்ராம் program ஐ டிஸ்க் டிரைவ் ஐகான் disk drive icon ல் ட்ராக் அண்ட் ட்ராப் drag and drop செய்து விடுங்கள் அந்த ப்ரோக்ராம் program ஆட்டோமெட்டிக்கலி automatically டவுன்லோட் download செய்யப்படும் இந்த டிரைவர் driver ஆட்டோமெட்டிக்கலி automatically என்விரான்மெண்ட் environment ன் ஒரு பகுதியாக இன்ஸ்டால் install செய்யப்பட்டுள்ளது எனவே டெவலப்பர் devloper க்கு இது மிகவும் எளிதானது செயல் விளக்கத்தை உங்களுக்குக் காண்பிக்கும் போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் பின்னர் பார்ப்போம் எக்ஸ்ட்டேர்னல் இன்டெர்பேஸஸ் external interfaces ஐப் பொறுத்தவரை மிக விரைவான சுருக்கம் இங்கே காட்டப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட ஐ ஓ IO போர்ட்ஸ் ports கள் மிகவும் பெரிய எண்ணிக்கையில் உள்ளது 50 ஜெனரல் பர்ப்போஸ் ஐ ஓ பின்ஸ் general purpose IO pins களும் வழங்கப்படுகின்றது இப்போது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த அனைத்து ஐ ஓ பின்ஸ் IO pins களையும் எக்ஸ்ட்டேர்னல் இன்டெரப்ட் சோர்ள்ஸஸ் external interrupt sources களுடன் இணைக்க பயன்படுத்தலாம் நாம் பின்னர் விவாதிக்க வேண்டிய சில கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் constraints கள் உள்ளன ஆனால் விஷயம் என்னவென்றால் சில எக்ஸ்ட்டேர்னல் டிவைஸஸ் external devices கள் இன்டெர்ரப்ட்ஸ் interrupts களை அனுப்பும் ஒரு அப்ளிகேஷன் application ஐ நாங்கள் செயல்படுத்த விரும்பினால் இந்த 50 பின்ஸ் pins களில் ஏதேனும் ஒன்றுடன் நீங்கள் இணைக்க வேண்டும் இது சில பழைய ப்ராசஸர்ஸ் processors களைப் போலல்லாது 8085 என்று சொல்லலாம் இது உங்களில் பலருக்குத் தெரிந்திருக்கலாம் அவைகள் சில டெடிகேட்டட் இன்டெர்ரப்ட் பின்ஸ் dedicated interrupt pins களையும் கொண்டுள்ளன ட்ராப் TRAP ஆர்எஸ்டி 7 5 6 5 RST 7 5 6 5 5 5 மற்றும் ஐஎன்டிஆர் INTR எனப்படும் சில பின்ஸ் pins களையும் கொண்டுள்ளன இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்ட ஐந்து இன்டெர்ரப்ட் லைன்ஸ் interrupt lines களும் உள்ளன இன்டெர்ரப்டிங் டிவைஸஸ் interrupting device ஐ இணைக்க விரும்பும்போது இந்த ஐந்து லைன்ஸ் lines களில் ஒன்றில் நீங்கள் இணைக்கலாம் ஆனால் இங்கே நீங்கள் எங்கும் இணைக்க முடியும் சில பின்ஸ் pins களை நீங்கள் ஜெனரல் பர்ப்போஸ் general purpose ஐ ஓ IO ஆகவும் பயன்படுத்த முடியும் மேலும் நீங்கள் இன்டெர்ரப்ட் interrupt ஆகவும் பயன்படுத்தலாம் மேலும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் பில்ட் இன் built in அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் analog to digital converter உள்ளது எம்பெட்டட் சிஸ்டம் டிசைன் embedded system design க்கு ஏடி கன்வெர்ட்டர்ஸ் AD converters கள் மிகவும் முக்கியம் ஏனெனில் நீங்கள் உணர விரும்பும் பல வெளிப்புற அளவுருக்கள் இயற்கையில் அனலாக் analog ஆகும் அவைகள் தொடர்ந்து மாறுபட்ட அளவுருக்கள் அவை மின்னழுத்தங்களாக மாற்றப்படலாம் போர்டில் board -ல் ஒரு ஏடி கன்வெர்ட்டர் AD converter இருந்தால் அவற்றை இடைமுகப்படுத்த இது மிகவும் வசதியானதாக இருக்கும் போர்ட்டு board -ன் உள்ளே 12 பிட் 12 bit ஏடி கன்வெர்ட்டர் AD converter உள்ளது இதன் மூலம் நீங்கள் 16 இன்புட் டிவைஸஸ் input devices களை இணைக்க முடியும் போர்ட்டு board -ல் பல டைமர்ஸ் timers கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் 7 உள்ளன இரண்டு வாட்ச் டாக் டைமர்ஸ் watchdog timers கள் மேலும் ஒரு யூ 0 USB 2 0 இண்டெர்பேஸ் interface இருப்பதாக நான் குறிப்பிட்டேன் இது முதன்மையாக பிசி PC அல்லது லேப்டாப் laptop போன்ற ஹோஸ்ட் சிஸ்டம் host system த்துடன் இணைக்கப் பயன்படுகிறது சில எல் டி LED -க்கள் சில புஷ் பட்டன் சுவிட்ச் push button switch கள் உள்ளன இங்கே போர்ட்டு board ன் படம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த போர்ட்டு board ஐ உங்களுக்குக் காண்பிக்கிறேன் Refer Time 1125 இது நாம் பேசும் நியூக்ளியோ போர்ட்டு Nucleo board அதன் இரு பக்கங்களையும் நீங்கள் காண முடிந்தால் பல இணைப்பிகளை நீங்கள் பார்க்கலாம் சில கருப்பு மற்றும் சிறிய அளவிலான இணைப்பிகள் உள்ளன மற்றும் அதன் உள் பகுதியை நீங்கள் காணலாம் இவை ஆர்டினோ Arduino இணக்கமான இணைப்பிகள் நீங்கள் ஒரு ஆர்டினோ Arduino போர்ட்டு board ஐப் பார்த்தால் இது போன்ற சரியான வடிவத்துடன் ஒரு இணைப்பான் இருக்கும் நீங்கள் அங்கிருந்து நேரடியாக ஒரு கேபிளை இங்கு இணைக்க முடியும் ஆனால் இரு பக்கங்களிலும் உள்ள மற்ற பின்ஸ் pins களைக் கண்டால் போர்ட்டு board ல் உள்ள மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller உருவாக்கும் சமிக்ஞைகளை பின்ஸ் pins களும் உங்களுக்கு வழங்குகின்றன இந்த சமிக்ஞைகள் அனைத்தையும் இந்த சமிக்ஞை பின்ஸ் pins களிலிருந்து அணுகலாம் அல்லது இந்த ஆர்டினோ Arduino இடைமுக பின்ஸ் pins களின் ஒரு சிறிய துணைக்குழு கிடைக்கிறது நீங்கள் அதை அங்கிருந்து பெறலாம் இங்கே ஒரு யூ பி இன்டெர்பேஸ் USB interface இருப்பதை நீங்கள் காணலாம் இங்கிருந்து நீங்கள் ஒரு யூ பி கேபிள் USB cable ஐ கனெக்ட் connect செய்ய முடியும் மைக்ரோகண்ட்ரோலர் சிப் microcontroller chip இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் பிற அக்செஸ்செரிஸ் accessories களும் உள்ளன தற்போது இந்த வெவ்வேறு சப்ஸிஸ்டெம்ஸ் subsystems களில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் நீங்கள் இங்கே பார்த்தால் நான் காட்டிய அதே போர்ட்டு board இதுதான் இந்த போர்ட்டு board ல் உள்ள இந்த பிளாக் கனக்டர்ஸ் black connectors கள் நாம் பேசிக் கொண்டிருந்த ஆர்டினோ கனக்டர்ஸ் Arduino connectors -கள் ஆகும் இப்போது இந்த போர்ட்டு board ல் சில லேபிள்ஸ் labels கள் எ5 A5 எ4 A4 எ3 A3 எ2 A2 எ1 A1 எ0 A0 கொடுக்கப்பட்டுள்ளதைக் காண்பீர்கள் இவை அனலாக் இன்புட் போர்ட்ஸ் analog input ports கள் ஏ டி கன்வெர்ட்டர் AD converter நான் கூறியபடி இந்த போர்ட்ஸ் ports களுடன் ஒரு அனலாக் இன்புட் analog input ஐ நேரடியாக இணைக்க முடியும் சில வோல்ட்டேஜ் சோர்ள்ஸஸ் voltage sources 5 வோல்ட்ஸ் volts 3 3 வோல்ட்ஸ் volts கிரௌண்ட் ground கள் உள்ளன மேலும் வெவ்வேறு இன்புட் அவுட்புட் போர்ட் பின்ஸ் input output port pins களும் இங்கே உள்ளன அவற்றில் சில டிஜிட்டல் டேட்டா பின்ஸ் digital data pins களாகும் சில பல்ஸ் விட்த் மாடுலேஷன் பின்ஸ் pulse width modulation pins களாகும் இதை நாம் பின்னர் பார்ப்போம் இங்கே எஸ்டிஎம்32 மைக்ரோகண்ட்ரோலர் பின்ஸ் STM32 microcontroller pins கள் உள்ளன இவை எஸ்டிஎம்32 மைக்ரோகண்ட்ரோலர் STM32 microcontroller -ல் இருந்து நேரடியாக வருகின்றன அனைத்து போர்ட் பின்ஸ் port pins களும் இங்கே உள்ளன ஏ A பி B சி C ஆகிய மூன்று போர்ட்ஸ் ports களும் உள்ளன அவை 16 பிட் போர்ட்ஸ் 16 bit ports கள் மற்றும் பல சிக்னல் லைன்ஸ் signal lines களும் உள்ளன கூடுதலாக நீங்கள் எங்களிடம் யூ பி இன்டெர்பேஸ் USB interface மேலே இருப்பதைக் காணலாம் இங்கிருந்து நீங்கள் யூ பி கேபிள் USB interface ஐ பிசி PC யுடன் இணைக்க முடியும் இங்கே ஒரு ரீசெட் பட்டன் reset button அமைந்துள்ளது இதன் மூலம் நீங்கள் மெஷின் machine ஐ ரீசெட் reset செய்ய முடியும் மேலும் இண்டிகேஷன் indication க்காக சில சிறிய எல் டி LED க்கள் இணைக்கப்பட்டுள்ளன ஒரு எல் டி LED இங்கே உள்ளது ஒரு எல் டி LED இங்கே உள்ளது ஒரு எல் டி LED இங்கே உள்ளது மேலும் சில புஷ் பட்டன் சுவிட்சு push button switches கள் உள்ளன ரீசெட் பட்டன் reset button ஐத் தவிர இங்கே ஒரு புஷ் சுவிட்ச் push switch உள்ளது அதை நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் program ல் பயன்படுத்தலாம் நாம் ஒரு சிறிய ப்ரோக்ராம் program ஐ எழுதி அங்கிருந்து இன்புட் input ஐ எடுக்கலாம் இப்போது விஷயம் என்னவென்றால் எம்பெட்டெட் அப்ளிகேஷன் embedded application ஐ உருவாக்க நீங்கள் இந்த போர்ட்டு board ஐப் பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த போர்ட்டு board டன் சில இணைப்புகளைச் செய்ய வேண்டியிருக்கும் இந்த கனக்டர்ஸ் connectors கள் வழியாக என்ன சிக்னல் லைன்ஸ் signal lines கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கனக்டர்ஸ் connectors கள் மூலம் உங்கள் எல்லா இணைப்புகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் அவற்றின் ஆர்டினோ பின்ஸ் Arduino pins களுடன் இதனை இணைப்பது எளிதாக இருக்கும் ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சில இணைப்புகள் மட்டுமே தேவைப்படும் ஆனால் அதையும் மீறி இங்கே உள்ள டீடைல்ட் கணக்டர் பின்ஸ் detailed connector pins களை நீங்கள் அக்சஸ் access செய்ய வேண்டும் எந்த விதமான பின்ஸ் pins கள் உள்ளன என்பதை சில யோசனைகளுடன் அந்த பின்ஸ் pins -களைப் பற்றி விரைவாகப் பார்ப்போம் அதற்கு முன் அந்த பின் pin விளக்கங்களில் சில கலர் கன்வென்ஷன்ஸ் color conventions கள் பின்பற்றப்படுகின்றன நீங்கள் காணக்கூடிய பல்வேறு கலர்ஸ் colors களைப் பாருங்கள் அவை வெவ்வேறு வகை பின்ஸ் pins களைக் குறிக்கின்றன இந்த நீல நிறம் மோதல் இல்லாமல் மைக்ரோகண்ட்ரோலர் பின்ஸ் microcontroller pins களைக் குறிக்கிறது கான்பிளிக்ட் conflict இல்லாமல் அவை பயனருக்குக் கிடைக்கின்றன அவை வேறு எங்கும் இணைக்கப்படவில்லை ஆனால் இந்த கிரேய் gray நிறங்கள் மற்ற காம்போனென்ட்ஸ் components களுடன் இணைக்கப்பட்ட சில பின்ஸ் pins களாகும் சில எல் டி LED க்கள் சில சுவிட்சு switch கள் உள்ளன ஒருவேளை இந்த பின்ஸ் pins களில் சில அந்த டிவைஸஸ் devices களுடன் இன்டெர்னல்லி internally இணைக்கப்பட்டுள்ளன போன்ற பல விஷயங்கள் உள்ளன எனவே நீங்கள் அவுட்சைட் outside ல் இருந்து அவற்றைப் பயன்படுத்தும்போது கவனமாக இருக்க வேண்டும் கூடுதலாக இந்த மஞ்சள் நிறங்கள் யுஎஸ்எஆர்டி யூனிவெர்சல் சீரியல் சிங்கரோனோஸ் ரிசீவர் ட்ரான்ஸ்மீட்டர் பார் சீரியல் கம்யூனிகேஷன் USART universal serial asynchronous receiver transmitter for serial communication உடன் இணைக்கப்பட்ட சில சீரியல் பின்ஸ் pins களைக் குறிக்கின்றன பின்னர் எஸ்பிஐ SPI பின்ஸ் pins களும் ஐ2சி I2C பின்ஸ் pins களும் பி டபிள்யு எம் PWM பின்ஸ் pins களும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள இந்த ஆர்டினோ Arduino கனக்டர் connector பின்ஸ் pins களும் உள்ளன நிச்சயமாக இந்த போர்ட்டு board ல் அனலாக் அவுட்புட் பின்ஸ் analog output pins களும் இல்லை அனலாக் இன்புட் பின்ஸ் analog output pins கள் மட்டுமே உள்ளன மேலும் கேன் பின்ஸ் CAN pins என்று ஒன்று உள்ளது இந்த அக்ரோனிம்ஸ் acronyms கள் எஸ்பிஐ SPI ஐ2சி I2C கேன் CAN என்பதன் அர்த்தத்தையும் மற்றும் சில பவர் பின்ஸ் power pins 3 3 வோல்ட் volt 5 வோல்ட் volt கிரவுண்ட் ground பற்றியும் நாம் பார்ப்போம் ஆனால் முதலில் நோமென்கிழேஷர் nomenclature ஐப் பற்றி பார்ப்போம் எஸ்பிஐ SPI என்பது சீரியல் பெரிபரல் இன்டெர்பேஸ் Serial Peripheral Interface ஐக் குறிக்கிறது நீங்கள் விரும்பும் போதெல்லாம் சில சீரியல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் serial communication application ஐ உருவாக்க இந்த பின்ஸ் pins களைப் பயன்படுத்தலாம் ஐ2சி I2C ஒரு ஸ்டேண்டர்டு பஸ் standard bus இதன் பொருள் இன்டர் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் Inter Integrated Circuit என்பதாகும் இது ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் பஸ் serial communication bus ஆகும் இது சில குறைந்த வேக சாதனங்களை மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller உடன் மிகக் குறுகிய தூரங்களை இணைக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது எம்பெட்டெட் சிஸ்டம் அப்ளிகேஷன் embedded system application க்கு இந்த ஐ2சி I2C இடைமுகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எங்களிடம் ஐ2சி I2C இணக்கமான சாதனம் இருந்தால் இந்த ஐ2சி I2C இணைப்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் டபிள்யு எம் PWM என்பது பல்ஸ் விட்த் மாடுலேஷன் Pulse Width Modulation ஐக் குறிக்கிறது இதை நாம் நிரூபிக்க வேண்டும் பல்ஸ் விட்த் மாடுலேஷன் Pulse Width Modulation என்பது வெளிப்புற சாதனங்களைக் கட்டுப்படுத்துவதற்கான மிகவும் வசதியான வழியாகும் மேலும் கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க் Controller Area Network என்பதன் குறுகிய வடிவமே கேன் CAN ஆகும் நாங்கள் ஏற்கனவே போர்ட்டு board ல் பார்த்த வெவ்வேறு கனக்டர்ஸ் connectors களைப் பற்றி மிக விரைவாகப் பார்ப்போம் அவற்றில் பல மிகச் சிறியவை நீங்கள் மிகத் தெளிவாகப் படிக்க முடியாமல் போகலாம் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் போர்ட்டு board ன் இடது பக்கத்தில் இவை அர்டினோ கனக்டர்ஸ் Arduino connectors கள் கீழ் ஒன்று சிஎன்8 CN8 என்றும் மேல் ஒன்று சிஎன்6 CN6 கனக்டர் connector என்றும் அழைக்கப்படுகிறது சிஎன்8 CN8 ல் அனலாக் இன்புட் போர்ட்ஸ் analog input ports கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அவற்றில் ஆறு பின்ஸ் pins கள் வழங்கப்பட்டுள்ளதில் சில பின்ஸ் pins கள் மல்டிஃபங்க்ஸ்னல் multifunctional அவை அனலாக் பின் analog pin அல்லது ஒரு பி எம் PWM பின் pin ஆக பயன்படுத்தப்படலாம் அல்லது அவை யூ டி UART பின் pin ஆக பயன்படுத்தப்படலாம் எஆர்எம் ARM இல் நான் உங்களிடம் கூறியது போல் தத்துவம் என்னவென்றால் அவை வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு ஒதுக்கப்பட்ட பின்ஸ் pins களைப் பயன்படுத்துவதில்லை மாறாக அதே பின் pin வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இவை உண்மையில் இந்த போர்ட்ஸ் ports கள் எ0 A0 எ1 A1 எ4 A4 பி0 B0 பி1 B1 சி0 C0 உடன் இணைக்கப்பட்டுள்ளன இதேபோல் அப்பர் லைன்ஸ் upper lines கள் முதன்மையான பவர் சப்ளை லைன்ஸ் power supply lines கள் 5 வோல்ட் volt கிரவுண்ட் ground 3 3 வோல்ட் volt ரீசெட் reset மற்றும் பல இவை ஆர்டினோ கனக்டர் Arduino connector முதல் செட் set ஆகும் மேலும் வலது பக்கத்தில் தோன்றும் ஆர்டினோ கனக்டர்ஸ் Arduino connectors களின் இரண்டாவது செட் set சி என்9 CN9 கனக்டர் connector என அழைக்கப்படுகிறது இது ஒரு பெரிய சைஸ்ட் கனக்டர் sized connector டபிள்யு எம் PWM போர்ட்ஸ் ports கள் ஐ2சி I2C போர்ட்ஸ் ports கள் போன்ற பல சிக்னல்ஸ் signals களை இது கொண்டுள்ளது இவைகள் யூ பி USB யு டி UART பின்ஸ் pins களாகும் இவை சில அடிஷனல் அனலாக் இன்புட் பின்ஸ் additional analog input pins களாகும் மற்றும் இவை சில போர்ட் பின்ஸ் port pins கள் எனவே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் application ஐ டெவெலப் develop செய்யும் போது பயன்படுத்தும் பின்ஸ் pins களே இவை போர்ட்டு board க்குள் அமர்ந்திருக்கும் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller லிருந்து வரும் டீடைல்ட் பின்ஸ் detailed pins களே இவை இடது பக்கத்தில் இது சி என்7 CN7 என்று அழைக்கப்படுகிறது இது பெரிய கனக்டர் connector நீங்கள் பார்த்த அந்த பின்ஸ் pins களும் மற்றும் இங்கே போர்ட் ஏ Pot A போர்ட் பி Port B போர்ட் சி Port C என மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ல் மூன்று 16 பிட் போர்ட்ஸ் ports கள் உள்ளன இந்த கனக்டர்ஸ் connectors கள் மூலம் அந்த 48 பின்ஸ் pins களும் அவைலபிள் available ஆக உள்ளன கூடுதலாக மின்சாரம் போன்ற பல விஷயங்கள் உள்ளன இதேபோல் வலது பக்கத்தில் மற்றொரு போர்ட் port உள்ளது இது சிஎன்10 CN10 ஆகும் இங்கே நீங்கள் போர்ட் பி Port B போர்ட் ஏ Port A பி எம் PWM போர்ட்ஸ் ports கள் ஏடிசி ADC போர்ட்ஸ் ports கள் எஸ்பிஐ SPI ஐ2சி I2C மற்றும் பல போர்ட்ஸ் ports கள் உள்ளன நீங்கள் எதை பயன்படுத்த வேண்டும் மற்றும் இணைக்க வேண்டும் என்பதை இந்த கணக்டர் connector களிடமிருந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு இது போன்ற ஒரு யூ பி கேபிள் USB cable தேவை குறுகிய பக்கம் இங்கே இணைக்கப்படும் மறுபக்கம் ஒரு தரம் வாய்ந்த சி C வகை இணைப்பானாக இருக்கும் இது உங்கள் பிசி PC அல்லது லேப்டாப் laptop -க்கு செல்லும் இப்படித்தான் நாம் சோதனைகளை செய்கிறோம் பிசி PC யில் நாங்கள் பயன்பாட்டை உருவாக்கி வருவோம் நாங்கள் ப்ரோக்ராம் program ஐ எழுதுவோம் நாங்கள் கோட் code ஐ கம்பைல் compile செய்வோம் இந்த போர்ட்டு board உடன் நாம் எல்லா சாதனங்கள் சென்சார்ஸ் sensors கள் ஆக்சுவேட்டர்ஸ் actuators கள் அனைத்தையும் இடைமுகம் மூலமாக இணைக்கச் செய்வோம் மேலும் கோட் code ஐ எழுதிய பிறகு நாங்கள் போர்ட்டு board ல் கோட் code ஐ பதிவிறக்கம் செய்வோம் நீங்கள் பதிவிறக்கம் செய்தவை அனைத்தும் இயங்கத் துவங்கும் இதன் மூலம் நியூக்ளியோ போர்ட்டு Nucleo board ன் இந்த மிகச் சிறிய அறிமுகத்தின் முடிவுக்கு வருகிறோம் இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் உங்களுக்கு சில செயல்முறை விளக்கங் களைக் காண்பிப்போம் ஆனால் எம்பெட்டெட் சிஸ்டம் டிசைன் embedded system design ஐ பயிற்சி மூலமாக கற்றுக் கொள்ள நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தால் இந்த போர்ட்டு board களில் சிலவற்றை நீங்கள் வாங்க வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக பரிந்துரைக்கிறோம் மேலும் நாங்கள் காண்பிக்கும் அல்லது நிரூபிக்கும் சில சோதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் எங்கள் விவாதத்துடன் தொடருவோம் எங்கள் அடுத்த விரிவுரையில் நாம் இப்போது பார்த்த இந்த போர்ட்டு board ன் சில ஐஓ போர்ட் IO port விவரங்களைப் பற்றி பேசுவோம் குறிப்பாக பல்ஸ் விட்த் மாடுலேஷன் போர்ட்ஸ் pulse width modulation ports கள் இன்டெர்ரப்ட் லைன்ஸ் interrupt lines கள் மற்றும் பலவற்றைப் பற்றி பேசுவோம் அதன் தொடர்ச்சியாக நாம் அனலாக் இன்புட்ஸ் analog inputs கள் அவுட்புட்ஸ் outputs கள் மற்றும் வேறு சில பயன்பாடுகள் மற்றும் செயல்முறை விளக்கங்களைப் பார்ப்போம்